இந்த பிரச்சினையின் தீர்வை காண்போம் பின்வரும் அளவுருக்கள் r 1 5 cm 0

இந்த சூத்திரம் δ 0 p 740 மற்றும் t 27 இது δ 0 967 இப்போது Deq 4 8 m m0 0 85 G0 21 1kV cm 2 நாம் உருவாக்கிய இந்த சூத்திரத்தை சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்த rms எங்களுக்குத் தெரியும் இந்த சூத்திரமும் கொடுக்கப்பட்டுள்ளது G0m0 r δ Deq அனைத்தும் தெரியும் நீங்கள் இங்கே மாற்றுகிறீர்கள் நீங்கள் மாற்றினால் V0 2

8 0 015 150 இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் V0 ஐ முதலில் கணக்கிடுகிறீர்கள் அடுத்தது உள்ளூர் இப்போது இந்த விஷயம் 2 விஷயங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது நான் அந்த அந்த இடத்திற்குறிய கொரோனா என்று அழைக்கிறேன் மற்றொன்று நான் பொது கொரானா என்று அழைக்கிறேன் இது உள்ளூர் மற்றும் பொது கொரோனா என்றால் என்ன என்பது உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் 1 அல்லது 2 வரி பதிலை எழுதி அனுப்புங்கள் அந்த அந்த இடத்திற்குறிய கரோனாவுக்கு அளவுருக்கள் அனைத்தையும் கவனமாகப் பாருங்கள் பிறகு நாம் mv 0 72 என்று பதிலளிப்போம் காட்சி முக்கியமான மின்னழுத்த rms எங்களுக்குத் தெரியும் இந்த சூத்திரம் நமக்கு தெரியும் Vv G0mvrδ 1 0 அனைத்து அளவுருக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன நாங்கள் ஒரு மீட்டருக்கு வோல்ட்டாக மாற்றுகிறோம் Vv 2 967 1 1 0 0967 n ln 4 8 0 015 158 87 kV ஆனால் இவை அனைத்தும் rms மதிப்பு அடைப்புக்குறிக்குள் எழுதினேன் இது உங்கள் 158 87 kV இப்போது பொதுவாக கொரோனா mv 0 82 அந்த அந்த இடத்திற்குறிய கரோனா mv 0 72 மற்றும் ஜெனரல் கரோனா 0 82 ஆகியவற்றிலிருந்து சரியான தோற்றத்தை உள்ளூர் கரோனா மற்றும் பொது கரோனா என்றால் என சொல்ல முயற்சியுங்கள் மற்ற அனைத்தும் நேரடியாக விகிதாசாரமாகும் உங்களுக்கு 158 87 கிடைத்த விகிதாச்சாரத்தைப் பயன்படுத்தவும் அது Vv ஜெனரல் கரோனா 158 87 ஆனால் இங்கே mv 0 Vv 158 82 0 72 180 93 kV நடுநிலைக்கு உண்மையான இயக்க மின்னழுத்தம் உண்மையில் 220 √3 127 kV இது Vv ஐ விட குறைவாக உள்ளது மற்றும் கொரோனா இல்லை ஏனெனில் இந்த மின்னழுத்தத்தை Vv என்று அழைப்பதை விடக் குறைவான காட்சி சீர்குலைவு மின்னழுத்தம் அல்லது காட்சி விமர்சன மின்னழுத்தம் என அழைக்கலாம் அதாவது எந்த செலவும் இருக்காது பின்னர் இந்த அளவுருவை கொடுத்தால் இந்த விஷயம் நடக்குமா இல்லையா என்பதை நீங்கள் கணிக்க வேண்டும் அடுத்து உதாரணம் 3 ஒரு கட்டத்தின் கரோனா இழப்பைத் தீர்மானிக்க 220 kV 50 Hz மற்றும் 200 km நீளமுள்ள பரிமாற்றக் கோடு 3 கடத்தி ஒவ்வொன்றும் 1 cm மற்றும் 5 m இடைவெளியில் ஒரு சமபக்க முக்கோண உருவாக்கத்தில் அதாவது மீண்டும் Deq 5m காற்றின் வெப்பநிலை 30 °C மற்றும் வளிமண்டல அழுத்தம் 760 mm of Hg ஒழுங்கற்ற காரணி 0 நான் கண்டக்டர்ஸ் ஸ்பேஸ் என்று சமபக்க முக்கோணத்தை எடுக்கும்போது இவைதான் இவை இப்போது ஒரு எண்ணியல் நான் கொடுக்கிறேன் இந்த கிடைமட்ட இடைவெளியை நீங்கள் எடுத்துக் கொண்டால் கிடைமட்ட இடைவெளி என்று உங்களுக்கு தெரியும் மற்றும் ஆ நாம் எதைப் பெறுகிறோமோ அது உங்களுக்கு ஒரு எண் நீங்கள் அதை தீர்ப்பீர்கள் இப்போது சமன்பாடு 44 இலிருந்து இது உங்கள் பீக்கின் சூத்திரம் Pc 244 δ f25 Vn − V0 2 √rD × 10−5kWகிமீகட்டம் இப்போது f 50 ஹெர்ட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது δ நீங்கள் கணக்கிட வேண்டும் ஏனெனில் அது கொடுக்கப்பட்டுள்ளது அறியப்படுகிறது இது 0 392p273t p என்று அழைக்கப்படுகிறது 760 அதாவது வளிமண்டல அழுத்தம் மற்றும் t என்பது 30 °C எனவே δ 0 இப்போது r 1 cm 0 01 m மற்றும் D என்பது 5 mD அல்லது Deq ஆக இருக்கும் ஏனெனில் இது 5 m இடைவெளியில் சமபக்க இடைவெளி அதாவது அதன் அடிப்படையில் நீங்கள் V0 3 × 106 √2 × m0 × r × δ × ln D r 3 × 106 √2 × 0

01 V 110 இது வோல்ட் ஆகும் நீங்கள் இதை கணக்கிட்டால் V0 110 5 kV rms மதிப்பு கிடைக்கும் இப்போது Vn 220 √3kV 127 kV அதாவது இது இந்த விஷயத்தை விட இப்போது அதிகமாக உள்ளது Pc 244 0 98350 25 127 110 015× 10−5 × 200 kWகட்டம் இந்த கணக்கீடு சரியானதா இல்லையா என்பதைச் சரிபார்க்கவும் ஏதேனும் கணக்கீடு பிழை இருந்தால் நான் அதை சரிசெய்வேன் எனவே நீங்கள் எனக்குத் தெரியப்படுத்துங்கள் எனவே இந்த பீக் ஃபார்முலா இது உண்மையில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோவாட் ஆகும் ஆனால் கோடு நீளம் 200 கிமீ ஆகும் அதனால்தான் அது 200 ஆல் பெருக்கப்படுகிறது நீங்கள் அவ்வாறு செய்கிறீர்கள் Pc 472 73 472 73 kWphase எனவே இது ஒரு கட்டத்திற்கு 3 கட்டங்கள் உள்ளன மொத்த கொரோனா இழப்பு 3 × 472 73 1418 ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் சில எண்கள் முடிந்தவரை நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும் அடுத்து உதாரணம் 4 ஆரம் 1 cm கடத்திகள் மற்றும் 4 m இடைவெளியில் 3 கட்ட கோடுக்கு இடையூறு விளைவிக்கும் முக்கியமான மின்னழுத்தத்தைக் கணக்கிடுங்கள் இந்த வழக்கில் சமன்பாடு 36b இலிருந்து சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்த சூத்திரம் V0 3 × 106 √2r ln Deq r எனவே r 1 cm 0 01 m மற்றும் Deq 4 m இது சமச்சீராக 4 m இடைவெளியில் கொடுக்கப்படுகிறது எனவே V0 3 × 106 √2 × 0 01 நீங்கள் இந்த V0 217 1 kV ஐக் கணக்கிட்டால் அந்த வரி நடுநிலை மின்னழுத்தத்திற்கு எனவே வரிக்கு இடையூறு விளைவிக்கும் முக்கியமான மின்னழுத்தம் √3 × 127 14 kV இந்த எண்கள் உங்கள் எந்த கோட்பாட்டையும் உருவாக்கி அதை புரிந்துகொள்ள உதவும் அடுத்தது உதாரணம் 5 கடத்தி ஆரம் 1 3 cm கொண்ட 220 kV 3 கட்ட பரிமாற்றக் கோடு கட்டப்பட்டுள்ளது இதனால் வரி மின்னழுத்தம் 260 kV rms தாண்டினால் கடத்திகளுக்கிடையேயான இடைவெளியைக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் இது rms மதிப்புடையது நீங்கள் அழைப்பது என்னவென்றால் வரி மின்னழுத்தம் இந்த 260 rms தாண்டினால் கண்டக்டருக்கு இடையேயான இடைவெளியைக் கண்டறியவும் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் V0 Vrms 260 √3 150 11 kV வரி மின்னழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் இதை ஒரு கட்ட மின்னழுத்தமாக உருவாக்குகிறோம் ஏனென்றால் கட்ட மின்னழுத்தத்தின் அடிப்படையில் அனைத்து கணக்கீடுகளும் உள்ளன இது 260 √3 150 11 kV எனவே சமன்பாட்டில் இருந்து 40 V0 3 × 106√2 × m0 × r × δ n ln Deqr Vphase இப்போது இங்கே சிலவற்றை நீங்கள் யூகிக்க வேண்டும் Parameters 1 என கருதுவோம் இந்த அளவுருக்கள் கொடுக்கப்படவில்லை என்றால் எடுத்துக்காட்டாக அந்த காற்று அடர்த்தி காரணி δ அல்லது m நீங்கள் ஒன்று என்று கருதுகிறீர்கள் அது கேள்வியிலும் குறிப்பிடப்படவில்லை என்றால் நீங்கள் ஒன்று என கருத்தில்கொள்ள வேண்டும் அதாவது மென்மையான கடத்திற்கு δ 1 மற்றும் m0 1 என்று நினைக்கிறேன் எனவே r 1 3 cm 0 013 m மற்றும் V0 150 11 kV 150 11 × 103 V நீங்கள் வோல்ட்டுகளாக மாற்றுகிறீர்கள் எனவே இந்த 150

013 இந்த சமன்பாட்டைத் தீர்த்தால் D 3m எனக் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் கடத்திகளுக்கு இடையே ஆன இடைவெளியைக் கண்டுபிடிக்க உண்மையில் கேட்கப்பட்டது அடுத்து மற்றொரு உதாரணம் 6 இந்த வழக்கில் 3 கட்ட சமநிலை பரிமாற்றக் கோடு மொத்தம் 55 kW மற்றும் 110 kV மற்றும் 114 kV இல் 100 kW கரோனா இழப்பைக் கொண்டுள்ளது அதாவது கரோனா இழப்பு 55 மின்னழுத்தமாக இருக்கும்போது 110 kV மற்றும் 100 kW கரோனா இழப்பு மின்னழுத்தம் 114 kV ஆக இருந்தது பின்னர் கோடுகளுக்கு இடையேயான சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் மற்றும் அடுத்து 120 kV இல் கரோனா இழப்பு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இதன்மூலம் கொடுக்கப்பட்ட 3 கட்டங்களுக்கு கரோனாவால் ஏற்படும் மின் இழப்பு உங்கள் பீக் சூத்திரம் Pc 3 × 244δ f 25 2√rD × 10−5 kWkm இப்போது இது முன்பு kWkmகட்டமாக இருந்தது ஆனால் இங்கே இதை 3 ஆல் பெருக்கினோம் அதனால்தான் ஒவ்வொரு கட்டமும் அங்கு இல்லை ஏனென்றால் பீக்கின் சூத்திரம் எதுவாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் அதை 3 ஆல் பெருக்கினீர்கள் இப்போது δ f r மற்றும் D எடுப்பது அனைத்தும் மாறாதது ஏனெனில் constant மாறிலி f என்பது ஒரு மாறிலி r என்பது மாறிலி D என்பது நிலையானது அனைத்து நிலையான அளவுருக்கள் எனவே கரோனா இழப்பு Pc விகிதத்தில் உள்ளது என்று எழுதலாம் 2 அதாவது Pc ∝ 2 அனைத்தும் நிலையானவை என்பதால் δ f r மற்றும் D அனைத்தும் நிலையானவை அதாவது பொதுவாக நாம் Pc K 2 எழுதலாம் இது சமன்பாடு 1 இப்போது Pc 55 kW Vn 110 √3kV கொடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் நீங்கள் அழைப்பதை நீங்கள் எடுக்க வேண்டிய அனைத்தையும் நடுநிலை மின்னழுத்தத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எதுவும் குறிப்பிடப்படாவிட்டால் அவை வரிக்கு வரி மின்னழுத்தம் என்று நீங்கள் கருத வேண்டும் அதனால்தான் Vn 110 √3 kV என்பது நடுநிலை மின்னழுத்தத்திற்கு வரி பிரச்சனையில் அது குறிப்பிடப்படாததால் அவை வரிக்கு வரி மின்னழுத்தம் என்று நீங்கள் கருத வேண்டும் Pc 55 kW போது Vn 110 kV வரிக்கு வரிக்கு இடையில் அதாவது அதை 110 √3kV என்று உங்கள் வரியிலிருந்து நடுநிலை வரை வரிசையாக்குகிறீர்கள் அதாவது நீங்கள் 55 K 110 √3− V0 2 ஐ எழுதலாம் இது சமன்பாடு 1 இதேபோல் Pc 100 kW Vn 114 √3kV மற்றும் மீண்டும் அதே சமன்பாட்டைப் பயன்படுத்தி 100 k 114 √3− V0 2 என எழுதலாம் இது சமன்பாடு 2 இப்போது நீங்கள் சமன்பாடு 1 ஐ சமன்படுத்துங்கள் இதை வகுத்தால் K மற்றும் K ரத்து செய்யப்படும் சமன்பாடு 1 ஐ சமன்பாடு 2 ஆல் வகுத்தால் உங்களுக்கு 55100 110√3 − V02114√3−V02 அல்லது இந்த சமன்பாடு இந்த சமன்பாடு இடது புறம் வலதுபுறம் நாம் எழுதலாம் இது 63 5 0V065 இது சதுரம் எனவே அதன் சதுர வேர் 63 74 அதன் பிறகு நீங்கள் அதைத் தீர்த்தால் உங்களுக்கு V0 57 𝑘𝑉 கிடைக்கும் எனவே இரண்டாவது வழக்கில் 𝑊 K 120 √3− V0 2 இந்த சூத்திரம் நமக்குத் தெரியும் இரண்டாவது வழக்கு மின்னழுத்தம் 120 𝑘𝑉 என்றால் கொரோனா இழப்பு என்ன இதில் இது மாற்றப்பட்டுள்ளது 120 line கோடு நடுநிலைக்கு மாற்றப்படுகிறது 120√3− V0 2 மற்றும் என எழுதுகிறேன் 55W 110√3 − V0 2120√3 − V0 ஆனால் V0 நாம் 57 kV ஐ கணக்கிட்டுள்ளோம் எனவே இந்த சமன்பாட்டிலிருந்து W 55 × 69 நீங்கள் இதைத் தீர்த்தால் 𝑊 196 எனவே வரிக்கு வரி சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் √3 V0 ஆக இருக்கும் ஏனென்றால் நாம் V0 57𝑘𝑉 இது நடுநிலைக்கும் வரிக்கும் வரிக்கு இடையூறு தரும் முக்கியமான மின்னழுத்தம் √3 V0 √3 × 57 98 நான் உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை வழங்குகிறேன் இந்த உதாரணங்கள் இப்போது மிகவும் எளிதாக இருக்கும் என்று நம்புகிறேன் கொரானா உதாரணத்திற்கு இது கடைசி உதாரணம் 7 வெப்பநிலை 27°C மற்றும் வளிமண்டல அழுத்தம் 750 𝑚𝑚 𝑜𝑓 𝐻𝑔 𝑚0 0 கொரோனா இழப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் இந்த சூத்திரத்தை நாம் அறிவோம் V0 3 × 106√2 × m0 × 𝑟 × 𝛿 n ln 𝐷𝑒𝑞r 𝑉𝑝ℎ𝑎𝑠𝑒 r 1 4 செமீ 0 014 மீ m0 0 80 p 750 𝑚𝑚 𝑜𝑓 𝐻𝑔 எனவே calculate இந்த சூத்திரம் எங்களுக்குத் தெரியும் இந்த சூத்திரம் எங்களுக்குத் தெரியும் 392p 273t 0 98 மேலும் 𝐷𝑒𝑞 3m கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடன் V0 𝑉𝑟𝑚𝑠 3 × 106 √2 × 0

014 𝑉 𝑝ℎ𝑎𝑠𝑒 நீங்கள் அனைத்து அளவுருக்கள் சமன்பாடுகளையும் மாற்றுகிறீர்கள் இதை நீங்கள் தேர்வுக்காக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே V0 124 97 𝑘𝑉𝑝ℎ𝑎𝑠𝑒 எனவே பீக்கின் சூத்திரத்தைப் பயன்படுத்தி கொரோனா இழப்பு

97 2 0 0143 12 × 10−5𝑘𝑊𝑘𝑚𝑝ℎ𝑎𝑠𝑒 ஆனால் இங்கே நான் எழுதியுள்ளேன் கோடு 100 𝑘𝑚 நீளம் என்று கருதினால் அது 5 34 𝑘𝑊be ஆக இருக்கும் அது 3 கட்ட கோட்டாக இருந்தால் அது உங்கள் 16 02 be ஆக இருக்கும் 100 𝑘𝑚 நீண்ட வரிசையில் கொரோனா இழப்பு மிக அதிகம் இந்த விஷயங்கள் அனைத்தும் வடிவமைப்புக் கண்ணோட்டத்தில் இருந்து அந்த பொறியாளர் பயிற்சி செய்யும் போது டிசைன் டிரான்ஸ்மிஷன் லைனில் அவர்கள் டிரான்ஸ்மிஷன் லைனை மிக மோசமான நிலை உட்பட அனைத்து காரணிகளையும் கருதி வடிவமைக்கின்றனர் இந்த அத்தியாயத்தில் கொரோனா இழப்பு முடிந்துவிட்டது அடுத்த விஷயம் தொய்வு மற்றும் பதற்றம் பற்றிய பகுப்பாய்வு தொய்வு மற்றும் பதற்றம் முடிவடையும் போது டிரான்ஸ்மிஷன் வரியின் தொய்வு மற்றும் பதற்றத்தைத் தொடங்குவதற்கு முன் விநியோக முறைக்குச் செல்வோம் உங்கள் சுமை ஓட்டம் இது நியூட்டன் ராப்சன் அல்லது காஸ் சீடல் இரண்டு முறைகள் அல்ல இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உதாரணமாக இப்போதெல்லாம் உங்கள் புதுப்பித்தல் ஆதாரங்கள் அல்லது சிதறக்கூடிய அல்லது பரவலாக்க முடியாத DGs காரணமாக விநியோக அமைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த தொய்வு மற்றும் பதற்றத்திற்குப் பிறகு அடிப்படையில் உங்கள் பகுப்பாய்வு சரிவு மற்றும் பரிமாற்ற வரி கணிதத்தின் பகுப்பாய்வு இங்கே சம்பந்தப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அதன் பிறகு நீங்கள் விநியோக சுமை ஓட்ட மின்தேக்கியைக் காண்பீர்கள் பின்னர் சிறிது மின்னழுத்த நிலைத்தன்மை சுமை அதிர்வெண் கட்டுப்பாடு மற்றும் நிச்சயமாக அலகு அர்ப்பணிப்பு இந்த தலைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானவை இந்த தொய்வு மற்றும் பதற்றம் உங்களுக்கு கணிதத்திற்கு வரும் போது மிகவும் சுவாரஸ்யமானவை தொய்வு மற்றும் பதற்றம் பற்றிய பகுப்பாய்வு இது உங்களுக்கு நன்கு தெரிந்த விஷயம் கோடையில் உங்கள் 2 கோபுரங்களுக்கிடையில் இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அது ஒரு கேடனரி வடிவத்தைக் காண்பீர்கள் அந்த கடத்தி கேடனரி வடிவம் என்று அழைக்கிறோம் எடை மற்றும் காற்றின் அழுத்தம் காரணமாக இது ஒருபோதும் கிடைமட்டமாக இருக்காது வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருப்பதால் கோடையில் நீங்கள் காணக்கூடிய அதிகபட்ச தொய்வை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது தொய்வு அதிகரிக்கலாம் மற்றும் குளிர்கால வெப்பநிலை குறைவாக இருக்கும் தொய்வு குறைவாக இருக்கும் உங்கள் பனி மூடிய கடத்தியின் விளைவு மற்றும் அந்த வெப்பநிலை மாறுபாடு என்று நீங்கள் அழைப்பதை உள்ளடக்கிய தொய்வு மற்றும் அழுத்தத்தை பார்ப்போம் விமானப் பகுதியில் உள்ள கோபுரம் அல்லது ஆற்றைக் கடக்கும் கோபுரம் ஒரே உயரத்திலோ அல்லது மலைப்பகுதியிலோ இல்லை என்று நீங்கள் அழைக்கும் வெவ்வேறு வகை கண்டக்டர்களைப் பாருங்கள் அதே உயரத்தில் தொய்வு மற்றும் பதற்றம் என்னவாக இருக்க வேண்டும் இது கொஞ்சம் நீளமான அத்தியாயம் ஆரம்பத்தில் இந்த அறிமுகத்தை பாருங்கள் பிறகு நாம் கணிதத்திற்கு வருவோம் கடத்தலின் தொய்வு மற்றும் பதற்றம் பற்றிய பகுப்பாய்வு மேல்நிலைப் பரிமாற்றத்திலும் விநியோகக் கோடு வடிவமைப்பிலும் முக்கியமானதாக கருதப்படுகிறது மின்சார சேவையின் தொடர்ச்சி மற்றும் தரம் பெரும்பாலும் கடத்திகள் சரியாக நிறுவப்பட்டதா என்பதைப் பொறுத்தது எனவே ஒரு வடிவமைப்பு பொறியாளர் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதிகபட்ச காற்று மற்றும் சாத்தியமான பனிக்கட்டி ஏற்றத்தில் கண்டக்டருக்கு கொடுக்க வேண்டிய தொய்வு மற்றும் பதற்றத்தின் அளவை முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும் இவை அனைத்தும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அதிகபட்ச வெப்பநிலை அவர்கள் இதை வடிவமைக்கும்போது தொய்வு மற்றும் பதற்றத்தைக் கணக்கிட முயற்சிப்பேன் அதாவது அவர்கள் உங்களின் வெப்பநிலை அதிகபட்சக் காற்று மற்றும் உங்கள் பனி ஏற்றும் சாத்தியமான தீவிர நிகழ்வுகளைக் கருதுகின்றனர் கோடு மற்றும் குளிர்கால நிலைகளில் தொய்வு மற்றும் பதற்றத்தின் மதிப்புகளின் மதிப்பை வரி கண்டக்டர்கள் சரம் செய்வதில் உங்கள் அழுத்தத்தை குறிப்பிடுவதற்கு உங்கள் பதற்றத்தைக் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் கோடையில் கடத்தியின் விரிவாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் தொய்வு அதிகமாக இருக்கும் அதைப் பார்க்க வருவோம் குளிர்காலம் சரியாக இருக்காது எனவே அதிகப்படியான பதற்றம் சில நேரங்களில் கடத்தியின் இயந்திர செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடும் ஏனெனில் கடத்தி அழுத்தமானது கோடுகள் மற்றும் இறந்த முனைகளில் உள்ள இயந்திர சுமை மற்றும் கட்டமைப்புகளுக்கு பங்களிக்கிறது இரண்டு கோபுரங்களிலும் கண்டக்டர்களை நிறுவுவதற்கு பல விஷயங்களை குறிப்பாக இயந்திர விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக நீங்கள் செங்குத்து கட்டமைப்பைப் பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் தொய்வு இருக்கும் அது சீராக வைக்கப்பட வேண்டும் அனைத்து 3 கட்ட கடத்திகள் எனவே வடிவமைப்பில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்னவெனில் இரண்டு கோபுரங்களிலும் கடத்திகளை இணைக்க வேண்டும் ஒரு யூனிட்டு நீளத்திற்கு கடத்தி சுமை என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் கடத்திகளுக்கு 100m அல்லது 200m கோபுரங்களுக்கிடையேயான தூரம் மின்னழுத்த அளவு மற்றும் கோபுர உயரம் போன்றவற்றை பொறுத்தது அப்படியானால் கடத்தியின் சுமை அதிகமாக உள்ளது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அலகு நீளத்திற்கு கடத்தி சுமை கடத்தி அழுத்தம் இரண்டு கோபுரங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வெப்பநிலை போன்ற அனைத்து காரணிகளையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து கடத்தியின் சுமையை நீங்கள் தீர்மானிக்க முதல் விஷயம் கடத்தியின் எடை பனிக்கட்டி அல்லது பனி குறிப்பாக மலைப்பகுதிகளில் கண்டக்டருடன் ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது கடத்திக்கு எதிராக வீசும் காற்றையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பின்னர் கணித வழித்தோன்றலில் இந்த கடத்திக்கு எதிராக வீசும் காற்றை பற்றி பார்ப்போம் ஆகையால் கடத்தியின் அதிகபட்ச பயனுள்ள எடை என்பது கடத்தியின் செங்குத்து எடையின் திசையன் தொகை ஆகும் பாதகமான சூழ்நிலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் வடிவமைப்புக் கண்ணோட்டத்தில் வலது கோட்டின் வலது கோணங்களில் காற்று வீசுகிறது மற்றும் நீங்கள் கடத்தியின் திட்டமிடப்பட்ட பகுதிக்கு எதிராக செயல்படும் என்று கருதப்படுகிறது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அனைத்தும் அதில் பற்றிக்கொண்டிருக்கும் பனி அல்லது பனியின் திட்டமிடப்பட்ட பகுதியை உள்ளடக்கியது கோட்டின் வலது கோணங்களில் காற்று வீசுகிறது மற்றும் கடத்திகளின் திட்டமிடப்பட்ட பகுதிக்கு எதிராக செயல்பட வேண்டும் போன்ற அனைத்து தீவிர நிகழ்வுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் நடைமுறைப் பார்வையில் பொருளாதார வடிவமைப்பு கீழ்க்கண்டவாறு உள்ளது கடத்தியின் தொய்வு குறைய கூடுதல் துருவ உயரத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் அதாவது தொய்வு குறைவாக இருந்தால் கோபுர அல்லது துருவ உயரம் குறைவாக இருக்கும் ஆனால் தொய்வு அதிகமாக இருந்தால் கோபுர உயரம் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு குறைந்தபட்ச தரை அனுமதி தேவை பின்னர் அங்கு போதுமான அகற்றல் இடைவெளி தரைமட்டத்திற்கு மேலே இரண்டாவது வரி போதுமான அகற்றல் இடைவெளி பின்னர் மூன்றாவது புள்ளி கடத்திகளுக்கு இடையில் மிதமான இடைவெளியில் ஒன்றாக ஊசலாடுவதைத் தடுக்க அதிக கிடைமட்ட இடைவெளியை வழங்குவதைத் தவிர்ப்பது அதாவது கடத்தல்களுக்கு இடையில் மிதமான இடைவெளியில் ஒன்றாக ஊசலாடுவதைத் தடுக்க அதிகப்படியான கிடைமட்ட இடைவெளியை வழங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதாவது இவை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியவை மற்றொரு விஷயம் என்னவென்றால் கடத்தியின் தொய்வு குறைகிறது நீங்கள் இரண்டு கோபுரங்களிலும் கடத்திகளை இணைக்கும்போது இந்த பதற்றங்கள் உண்மையில் கடத்தியை மேலே இழுக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அழுத்தம் உங்கள் மீள் நீட்டிப்பிலிருந்து கடத்தியை நீட்டிக்கிறது இது அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் தொய்வை அதிகரிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அழுத்தம் கடத்தியை நெகிழ்ச்சியிலிருந்து நீட்டுகிறது இது அழுத்தத்தை நீக்குகிறது மற்றும் தொய்வு அதிகரிக்கிறது இவற்றை பின்னர் நாம் கணித ரீதியாகப் பார்ப்போம் ஏனென்றால் கடத்தியின் அழுத்தம் குறுக்கு வெட்டு போன்றவற்றையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் மிக்க நன்றி நாங்கள் மீண்டும் வருவோம்